வணக்கம் இந்த நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள் பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு வருக நாம் 5 வது வாரத்தில் இருக்கிறோம் முந்தைய தொகுதியில் நான் ரெசனேட்டர்களின் அடிப்படைகளை பற்றி கூறி இருந்தேன் மேலும் ஷார்டட் ஸ்டப் அல்லது திறந்த ஸ்டப் போன்ற எளிய நுண்ணலைக் கூறுகளை எவ்வாறு பயன்படுத்துவது பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பு ரெசனேட்டர் இரண்டையும் நம்மால் உருவாக்க முடியும் என்பதைக் காட்டி இருந்தேன் இந்த தொகுதியில் உண்மையான குறுகலான கற்றை வடிகட்டியை உருவாக்க ரெசனேட்டர்களைப் பயன்படுத்துவோம் எனவே முந்தைய வகுப்பில் முந்தைய தொகுதியில் நாம் செய்ததை மதிப்பாய்வு செய்வோம் ஒரு குறுகிய அல்லது பக்க இணைப்பு ஸ்டப் இருந்தது இது போன்ற இடைவெளியைச் சேர்ப்பதன் மூலம் செயல்திறனை மேம்படுத்த முடியும் என்பதைக் கண்டோம் எனவே ஒரு குறுகிய கற்றை வடிகட்டியின் 1 வது தத்துவம் என்னவென்றால் நம்மிடம் ஒரு தொடர்இணைப்பு ரெசனேட்டர் தொடர் இணைப்பாக அல்லது பக்க இணைப்பாக ஒத்ததிர்வை ஏற்படுத்தினால் இது ஒரு பேண்ட் பாஸ் வடிகட்டியை உருவாக்குகிறது நம்மிடம் ஒரு பேண்ட் பாஸ் அல்லது பேண்ட் ஸ்டாப் வடிகட்டியை வடிவமைக்க விரும்பும் போதெல்லாம் இதை மனதில் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இப்போது முந்தைய தொகுதியில் இடைவெளியுடன் திறந்த ஸ்டப் கபெல்டை நாம் பயன்படுத்தி விவாதித்த ரெசனேட்டர் ஒரு தொடர் இணைப்பு மின்தூண்டியின் எடுத்துக்காட்டு அது அதிர்வெண்ணைப் பொறுத்து தொடர் இணைப்பு ரெசனேட்டராக அல்லது பக்க இணைப்பு ரெசனேட்டராக செயல்பட முடியும் தொடர் இணைப்பு ரெசனேட்டராக செயல்படும் அதிர்வெண் வரம்பில் இதைப் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லலாம் எனவே அந்த விஷயத்தில் அதை எவ்வாறு உருவாக்குவது வடிகட்டியாகப் பயன்படுத்துவது எப்படி எனவே அந்த ரெசனேட்டரைப் பயன்படுத்தி ஒரு பேண்ட் ஸ்டாப் வடிகட்டியை எவ்வாறு உருவாக்கலாம் என்று பார்ப்போம் இது போன்ற ஒரு எளிய குறுக்கு இயக்கக் தடம் இடைவெளியுடன் இணைந்த திறந்த சுற்று ரெசனேட்டருடன் இருந்தால் அந்த திறந்த சுற்று ரெசனேட்டரின் சிறப்பியல்பு மின்மறுப்பு Z1 ஆகும் இது பக்க இணைப்பில் ஒரு தொடர் இணைப்பு ரெசனேட்டர் ஆகும் எனவே இந்த முழு நோக்கமும் பேண்ட் ஸ்டாப் வடிகட்டியாக செயல்படும் இப்போது இதன் சிறந்த பதிப்பு 2 பேண்ட் ஸ்டாப் 2 ரெசனேட்டர்களைக் கொண்டிருக்க வேண்டும் இப்போது நாம் ஒரு தொடர் இணைப்பு ரெசனேட்டரைக் கொண்டிருக்க வேண்டுமெனில் ஒரு பேண்ட் ஸ்டாப் வடிகட்டியை போல ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டர் தொடர் இணைப்பாக அல்லது பக்க இணைப்பில் ஒரு தொடர் இணைப்பு ரெசனேட்டர் தேவை எனவே ஒரு தொடர் இணைப்பு ரெசனேட்டரை பக்க இணைப்பில் எவ்வாறு செயல்படுத்துவது என்று பார்த்தோம் இப்போது நாம் வேறு வழியில் செய்ய விரும்பினால் அது தொடர் இணைப்பில் ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டரை செயல்படுத்த விரும்புகிறோம் என்பதாகும் ஆனால் அது ஒரு பிரச்சனையாக மாறும் ஏனென்றால் அதே திறந்த ஸ்டப்பைப் பயன்படுத்தும் பக்க இணைப்பு ரெசனேட்டர்களை செயல்படுத்த கடினமாக உள்ளது ஏன் செயல்படுத்த கடினமாக உள்ளது பாருங்கள் ஒரு திறந்த ஸ்டப் ரெசனேட்டரில் எப்போதும் ஒரு முனை திறந்திருக்கும் அது திறந்திருக்க வேண்டும் இது ஒரு திறந்த ஸ்டப் ரெசனேட்டர் என்பதால் இந்த புறம் திறந்தும் மற்றும் மறுபுறம் நேரடியாக அல்லது இடைவெளியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் பக்க இணைப்பில் இதை எளிதில் செயல்படுத்த முடியும் ஏனெனில் பக்க இணைப்பில் இந்த புறம் சுற்றிலிருந்து தொங்கும் ஆனால் தொடரில் மறுமுனையில் ஏதேனும் இணைக்கப்படுவது அவசியம் இது சாத்தியமில்லை ஏனெனில் இது ஒரு திறந்த பக்க இணைப்பு திறந்த ஸ்டப் அது திறந்திருக்க வேண்டும் எனவே திறந்த ஸ்டப் இடைவெளி இணைந்த ரெசனேட்டரைப் பயன்படுத்தி தொடர் இணைப்பில் ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டரை செயல்படுத்த முடியாது இது ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டராக செயல்பட முடியும் ஏனெனில் சில அதிர்வெண்களுக்கு அதிக மின்மறுப்பைக் கொடுக்கும் ஆனால் அதை தொடர்இணைப்பில் இணைக்க முடியாது என்பதால் அதை தொடர் இணைப்பில் ஒரு ரெசனேட்டராகப் பயன்படுத்த முடியாது எனவே அது ஒரு அடிப்படை வரம்பு சில நிமிடங்களுக்கு முன்பு நாம் விவாதித்த இந்த சுற்றுக்கு திரும்பி வருகிறோம் நாம் மற்றொரு ரெசனேட்டரைப் பயன்படுத்த வேண்டுமானால் நமக்கு அடிப்படையில் ஒரு சுற்று தேவை அது தொடர் இணைப்பில் உள்ள ஹண்டர் ரெசனேட்டர் இதைச் செய்வதற்கான வேறு வழி என்னவென்றால் நம்மிடம் 2 திறந்த ஸ்டப் ரெசனேட்டர்கள் இடைவெளி இணைந்த ரெசனேட்டர்கள் உள்ளன இவற்றிக்கு இடையே லாம்ப்டா வகுத்தல் 4 தூரம் இருக்கும் லாம்ப்டா வகுத்தல் 4 கால் அளவு அலை மின்மாற்றியைக் குறிக்கிறது இது ஏனெனில் கால் அளவு அலை மின்மாற்றி இருப்பதினால் இது நடக்கிறது ஒரு கால் அளவு அலை மின்மாற்றியின் பண்பு மறுபுறத்துடன் இணைக்கப்பட்டுள்ள மின்மறுப்பைத் தலைகீழாக மாற்றும் இந்த கட்டத்தில் இருந்து இது பக்க இணைப்பில் ஒரு தொடர் இணைப்பு ரெசனேட்டராக இருந்தாலும் இந்த புள்ளியில் இருந்து தொடர் இணைப்பில் உள்ள ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டராக தோன்றுகிறது இதேபோல் இந்த கட்டத்தில் இருந்து இந்த ரெசனேட்டர் பக்க இணைப்பில் ஒரு தொடர் இணைப்பு ரெசனேட்டராக இருந்தாலும் தொடர் இணைப்பில் பக்க இணைப்பு ரெசனேட்டராக தோன்றும் எனவே தொடர் இணைப்பு ரெசனேட்டரைப் பயன்படுத்தி பேண்ட் ஸ்டாப் வடிகட்டியை செயல்படுத்த இதுவே வழி தொடர் இணைப்பு ரெசனேட்டர்கள் விரும்பத்தக்கவை என்பதை கவனியுங்கள் ஏனென்றால் பக்க இணைப்பு ரெசனேட்டர்களை தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும் ஒரு பேண்ட் ஸ்டாப் வடிகட்டிக்கு தொடர் இணைப்பில் உள்ள பக்க இணைப்பு ரெசனேட்டர்கள் தேவை அது சாத்தியமில்லை திறந்த ஸ்டப் அல்லது ஷார்டட் ஸ்டப்ஸைப் பயன்படுத்தி ரெசனேட்டர்களின் தொடர் இணைப்பு சாத்தியமில்லை திறந்த ஸ்டப் அல்லது ஷார்டட் ஸ்டப்ஸை எப்போதும் பக்க இணைப்பில் எளிதாக இணைக்க முடியும் ஆனால் தொடர் இணைப்பில் முடியாது ஆகவே ரெசனேட்டர்கள் அனைத்தும் பக்க இணைப்பில் இருக்கும் போது செயல்படுத்தல்களை விரும்புகிறோம் பேண்ட் பாஸாக இருந்தாலும் அல்லது பேண்ட் ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி எனவே இது நமது பேண்ட் பாஸ் வடிகட்டியை பற்றியது மன்னிக்கவும் இது பேண்ட் ஸ்டாப் வடிகட்டி பற்றியது இப்போது பேண்ட் பாஸ் வடிகட்டிகளுக்கு வரும்போது மீண்டும் நான் சொன்னது போல் பேண்ட் பாஸ் வடிகட்டிக்கு அடிப்படையில் தொடரில் ஒரு தொடர் இணைப்பு ரெசனேட்டர் அல்லது பக்க இணைப்பில் ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டர் தேவை மீண்டும் தொடரில் தொடர் இணைப்பு ரெசனேட்டரை திறந்த ஸ்டப் அல்லது ஒரு குறுகிய ஸ்டப் போன்ற நுண்ணலை கூறுகளைப் பயன்படுத்தி செயல்படுத்த முடியாது என்று சொன்னேன் நாம் பக்க இணைப்பு செயல்படுத்தலுக்கு செல்வோம் நாம் செல்வதற்கு முன் ஒரு பேண்ட் பாஸ் வடிகட்டியின் செருகும் இழப்பு கவனிக்கபட வேண்டும் இது நமது ரெசனேட்டர் பக்க இணைப்பில் உள்ள ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டர் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது ஒரு ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்ட பக்க இணைப்பில் உள்ள ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டர் மற்றும் ஒரு பளு ஜெனரேட்டரின் உள் மின்மறுப்பு இசட் 0 ஆகும் எனவே இது உள்ளீடு மற்றும் வெளியீடு இரண்டிலும் இசட் 0 உடன் பொருந்துகிறது அல்லது இது போன்ற தொடரில் ஒரு தொடர் இணைப்பு ரெசனேட்டரைக் கருத்தில் கொண்டால் இது நிச்சயமாக பேண்ட் பாஸ் வகை ஏனென்றால் நம்மிடம் தொடரில் ஒரு தொடர் இணைப்பு ரெசனேட்டர் அல்லது பக்க இணைப்பில் ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டர் உள்ளது செருகும் இழப்பு எல்ஐ ஆனது 1 வகுத்தல் எஸ்21 ன் வர்க்கம் என்ற சூத்திரத்தால் வழங்கப்படுகிறது என்பதை இப்போது காட்டலாம் நம்மிடம் உள்ள ஸ்லைடுகளில் படிநிலைகள் மீண்டும் காட்டப்படுகிறது எனவ பேண்ட் பாஸ் மற்றும் பேண்ட் ஸ்டாப் வடிகட்டி இரண்டிற்கும் ரெசனேட்டரை செயல்படுத்துவதை நாம் விரும்புகிறோம் என்று கூறி இருந்தேன் ஆகவே இந்த திறந்த ஸ்டப்பின் சரியான நீளத்தை நாம் சரிபார்த்து ஒத்ததிர்வு அதிர்வெண் என்று சொன்னால் இந்த இடைவெளி இணைந்த ரெசனேட்டரின் உயர் மின்மறுப்பு நிலைக்கு ஒத்திருக்கிறது என்றால் அது பக்க இணைப்பில் ஒரு பக்க இணைப்பு ரெசனேட்டரை செயல்படுத்துவதாகும் அந்த வழியில் நாம் அதை செயல்படுத்த முடியும் நான் சொன்னது போல் இந்த திறந்த ஸ்டப்பை தொடர்ச்சியாக செயல்படுத்த முடியாது என்பது உங்களுக்குத் தெரியும் எவ்வாறாயினும் ஒரு திறந்த ஸ்டப்பை பயன்படுத்தாமல் ஒரு எளிய டிரான்ஸ்மிஷன் தட கூறை பயன்படுத்துவதன் மூலம் ஒன்று சாத்தியப்படும் இது போன்ற ஒரு அமைப்பு நம்மிடம் இருந்தால் இது நீளம் லாம்ப்டா வகுத்தல் 2 ஆக இருக்கும் டி யை இடைவெளியின் நீளம் என்று சொல்லலாம் இங்கேயும் இடைவெளியின் நீளம் டிஐ ஒத்தது இப்போது இந்த ரெசனேட்டரின் சமமான சுற்று வரைபடம் இது போன்றது இப்போது இந்த முழு கட்டமைப்பின் அனைத்து அளவுருக்களைக் கண்டுபிடிக்க விரும்பினால் நம்மிடம் 3 சுற்றுகள் இருப்பதைக் பார்க்கலாம் அடுக்காக 2 மின்தேக்கிகள் மற்றும் டிரான்ஸ்மிஷன் தடத்தின் நீளம் உள்ளது கிளை தட கலப்பில் நாம் செய்ததைப் போலவே இந்த கட்டமைப்பின் ஒட்டுமொத்த எஸ் அளவுருவை ஒட்டுமொத்த ஏபிசிடி அணியில் இருந்து காணலாம் மற்றும் இந்த முழு கட்டமைப்பின் ஏபிசிடி அணியை கண்டுபிடிக்க தனிப்பட்ட கூறுகளின் ஏபிசிடி அணிகளை நாம் பெருக்கலாம் மற்றும் ஒட்டுமொத்த ஏபிசி அணியை கணக்கிடலாம் எனவே இந்த மின்தேக்கி அதாவது தொடர் இணைப்பு மின்தேக்கியைப் பொறுத்தவரை இந்த எக்ஸ்சி சமமாக இருக்கும் இடத்தில் ஏபிசிடி அணி கொடுக்கப்படுகிறது அல்லது நாம் இயல்பாக்கப்பட்ட ஏபிசிடி அளவுருக்களைப் பயன்படுத்துகிறோம் என்றால் அது இப்படி இருக்கும் ஆக மொத்தத்தில் நம் ஒட்டுமொத்த பேண்ட் பாஸ் வடிகட்டிக்கு வந்தால் அதில் 3 கூறுகளும் அடுக்காக இருக்கும் பின்பு ஒட்டுமொத்த ஏபிசிடி அணியை இயல்பாக்கப்பட்ட ஏபிசிடி அணியிலிருந்து கணக்கிட முடியும் பின்னர் இறுதியாக இந்த பெருக்கலைச் செய்தால் இந்த அணியின் இறுதி மதிப்பு வரும் இப்போது இதிலிருந்து நாம் நிச்சயமாக மதிப்பைக் கணக்கிடலாம் எல்ஐ ன் செருகும் இழப்பு இந்த உறவால் வழங்கப்படும் இந்த கணித படிநிலைகளை செய்தபின் வெளிவரும் இறுதி மதிப்பு எல்ஐ 1 எக்சி LI 1 XC வர்க்கம் அரை எக்ஸ்சி பார் ஷைன் பை காஸ் பை முழு வர்க்கம் இப்போது ஒத்ததிர்வு அதிர்வெண் இந்த எல்ஐ 1 க்கு சமமான அதிர்வெண் ஆகும் எனவே எல்ஐ 1 ஆக இருக்க சதுரஅடைப்புகுறிக்குள் இருக்கும் கூறுகள் 0 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த கூறு 0 ஆக இருக்க நாம் ஒத்ததிர்வில் பாதியை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் இதிலிருந்து நாம் ஒரு உறவைப் பெறலாம் இப்போது இது ஒரு மறுசெய்கையுடைய சமன்பாடு இந்த சமன்பாட்டை மறுசெய்கை முறையில் தீர்க்க வேண்டும் ஏனெனில் இந்த ஒமேகா ஆர்இன் மதிப்பிற்கு சமன்பாட்டின் தீர்வுக்கு நெருங்கிய மதிப்பு இல்லை நீங்கள் மேட்லேபில் ஒரு நிரலை எழுதினால் அதை பயன்படுத்தி ஒமேகா ஆர் இன் மதிப்பை நெரிக்கல் முறைகளைப் பயன்படுத்தி எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் இந்த கணக்கீட்டை சற்று எளிதாக்குவதற்கு இந்த எல்ஐயை மேலும் எளிமைப்படுத்தப்படலாம் இதை 1 பை ஆர் வர்க்கம் எக்ஸ்சிஆர் பார் பெருக்கல் எக்ஸ்சிஆர் பார் வர்க்கம் 4 வகுத்தல் 16 எஃப் சிலான் எஃப் வர்க்கம் என தோராயமாக நான் எழுத வேண்டும் இது ஒரு பேண்ட் பாஸ் வடிகட்டிகட்டியின் எல்ஐக்காக நான் குறிப்பிட்ட சூத்திரம் ஆகும் இப்போது ஒரு பேண்ட் பாஸ் வடிகட்டி இழப்பற்ற ரெசனேட்டரைக் கொண்டுள்ளது அதற்காக அதில் கியூயு முடிவிலிக்கு சமம் அந்த வகையான வடிகட்டிக்கு இங்கே நாம் பயன்படுத்தும் ரெசனேட்டர் இடைவெளி இணைந்த தொடர் ரெசனேட்டர் இழப்பற்றது என்று கருதுவதால் எல்ஐ யை இப்படி எழுதலாம் இப்போது இந்த 2 சமன்பாடுகளையும் ஒப்பிடுகையில் கியூஎல்க்கான ஒரு சமன்பாடு பை ஆர் எக்ஸ்சிஆர் பார் எக்ஸ்சிஆர் பார் இது எக்ஸ்சி இன் மதிப்பு இது மின்தேக்குதிறனாகும் இது ஒத்ததிர்வு அதிர்வெண்ணில் தொடர் இணைப்பு மின்தேக்கியின் மின் எதிர்ப்பு மதிப்பு பின்னர் கியூஎல்ன்மதிப்பு இது மாதிரி வரும் இங்கு பை ஆர் என்பது முன்னரே வருவிக்கப்பட்ட சமன்பாட்டில் இருந்து வரும் பை ஆர் இந்த சமன்பாடட்டின் மூலம் வரும் மன்னிக்கவும் இந்த சமன்பாட்டின் தீர்விலிருந்து பை ஆர் வருகிறது சைன் மற்றும் காஸ் ஆகியன இந்த சமன்பாட்டில் வரும் எனவே பை ஆர் ஆனது பை டான் தலைகீழ் 2Z0 வகுத்தல் எக்ஸ்சிஆர்க்கு சமம் எனவே சுருக்கமாக ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது என்னவென்றால் நீங்கள் அடைய வேண்டிய பளுவுடன் கூடிய Q காரணி உள்ளது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒத்ததிர்வு அதிர்வெண் மற்றும் நீங்கள் அடைய வேண்டிய பளுவுடைய Q காரணி ஆகியன கொடுக்கப்படலாம் அல்லது பளுவுடைய Q காரணி கூட கொடுக்கப்படாமல் போகலாம் இரண்டு 3dB அதிர்வெண்கள் வழங்கப்படலாம் இரண்டு 3dB dB அதிர்வெண்களை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் QL இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் பின்னர் நீங்கள் QL ஐ அறிந்தவுடன் ரெசனேட்டரை வடிவமைக்க மதிப்புகளைக் கண்டறிய இந்த சமன்பாடுகளைப் பயன்படுத்தலாம் இந்த சமன்பாட்டை நீங்கள் வரைவு செய்தால் இந்த வரைவில் எக்ஸ் அச்சு என்பது எக்ஸ்சிஆர் வகுத்தல் இசட் 0 அல்லது இயல்பாக்கப்பட்ட எக்ஸ்சிஆர் மற்றும் ஒய் அச்சு என்பது இந்த கியூஎல் எனவே இந்த வரைபடம் இந்த சமன்பாட்டைக் குறிக்கிறது இப்போது நீங்கள் அடைய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட கியூஎல் மதிப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த வரைபடத்திலிருந்து எக்ஸ்சிஆர் XCR வகுத்தல் இசட் இன் மதிப்பைக் காணலாம் எக்ஸ்சிஆர் வகுத்தல் இசட் 0 என்பது இந்த எக்ஸ்சிஆர் வகுத்தல் இசட் மதிப்பின் வழியாக நீங்கள் பெற்றதாகும் C இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது இந்த இடைவெளியில் நீங்கள் இணைக்க வேண்டிய மின்தேக்கி ஆகும் எனவே மீதமுள்ள விஷயங்கள் இந்த இசட் 0 இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பது இசட் 0 ஐ இந்த சமன்பாட்டிலிருந்து கண்டுபிடிக்க முடியும் எனவே நீங்கள் எக்ஸ்சிஆர் ஐ அறிந்தவுடன் சி ஐ அறிந்தால் நீங்கள் இசட் 0 மற்றும் எல் இன் மதிப்பைக் கணக்கிடலாம் எனவே இந்த சமன்பாட்டை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டு இங்கே உள்ளது இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் 2 GHz இல் ஒரு வடிகட்டியை வடிவமைக்க வேண்டும் மற்றும் இரண்டு 3dB அதிர்வெண்கள் 1950 மற்றும் 2050 மெகாஹெர்ட்ஸில் உள்ளன மற்றும் இசட் 0 50 ஓம்களுக்கு சமம் முதலில் நீங்கள் இந்த மைய அதிர்வெண் மற்றும் இரண்டு 3dB அதிர்வெண்களிலிருந்து கியூஎல் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் இந்த விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி கியூஎல் இன் இந்த மதிப்புக்கு இந்த மதிப்பைப் பயன்படுத்தி எக்ஸ்சிஆர் வகுத்தல் இசட் 0 என்பது 5 25 எனக் காணலாம் எனவே எக்ஸ்சிஆர் வகுத்தல் இசட் 0 உங்களுக்குத் தெரியும் பின்னர் நீங்கள் எக்ஸ் ஆர் மற்றும் சி ஆகியவற்றைக் கண்டுபிடிக்கலாம் பீட்டா ஆர் எல் என்ற சரியான தட நீளத்தை இந்த மதிப்பிலிருந்து அறியலாம் எக்ஸ்சிஆர் வகுத்தல் இசட் 0 என்பதை நாம் அறிவோம் எனவே வரைபடத்தை வரையலாம் பை ஆர் மதிப்பை அறியலாம் மற்றும் பை ஆர் பீட்டா ஆர் வகுத்தல் எல்க்கு சமம் என்பதால் இங்கிருந்து பீட்டா ஆர் இன் மதிப்பு நமக்கு தெரிந்தால் எல் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் எனவே மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக 1 வது கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளிலிருந்து QL ஐக் கண்டுபிடிப்போம் அதிலிருந்து இந்த 2 சமன்பாடுகளையும் இந்த வரைபடத்தையும் பயன்படுத்தி எக்ஸ்சிஆரைக் கண்டுபிடிக்கலாம் இந்த வரைவு அடிப்படையில் இந்த 2 சமன்பாடுகளின் செயல்பாடு ஆகும் மற்றும் எக்ஸ்சிஆர் வகுத்தல் இசட் 0 தெரிந்தவுடன் நாம் சி ன் மதிப்பை கண்டறியலாம் சி ஐக் கண்டுபிடித்தவுடன் நமது வடிவமைப்பின் ஒரு கூறை பெறுகிறோம் பின்னர் எக்ஸ்சிஆர் வகுத்தல் இசட்0 மதிப்பைப் பயன்படுத்தி பை ஆர் ஐக் கண்டுபிடிக்கலாம் மற்றும் பை ஆர் இலிருந்து பீட்டா ஆர் அறியலாம் மற்றும் இந்த இடைநிலை பிரிவின் நீளத்தைக் length of this intermediate section கண்டறியலாம் சுருக்கமாக இந்த தொகுதியில் நாம் 2 குறிப்பிட்ட வடிவமைப்புகளை உள்ளடக்கியுள்ளோம் என்பது உங்களுக்குத் தெரியும் முதலாவது பக்க இணைப்பு ரெசனேட்டரைப் பயன்படுத்தி பேண்ட் ஸ்டாப் வடிகட்டி மற்றும் இரண்டாவது தொடர் இணைப்பு ரெசனேட்டரை பயன்படுத்தி பேண்ட் பாஸ் வடிகட்டி ஆகும் எனவே அடுத்த தொகுதியில் மேலும் சில செயலாக்கங்கள் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் வடிகட்டிகளின் வகைகளைக் காண்போம் எனவே முடிப்பதற்கு முன்பு ஒரு விஷயம் என்னவென்றால் தூய்மையான திறந்த மற்றும் ஷார்டட் ஸ்டப்களை ஒரு ரெசனேட்டராகப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் அவற்றை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும் மறுபுறம் நீங்கள் பேண்ட் பாஸ் வடிகட்டியில் பார்த்தது போன்று இருபுறமும் இணைக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் தடத்தின் நீளத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் தொடர் இணைப்பு ரெசனேட்டரைப் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் முற்றிலும் திறந்த அல்லது முற்றிலும் குறுகிய ரெசனேட்டரைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதை தொடர் இணைப்பில் இணைக்க முடியாது நீங்கள் ஒரு பேண்ட்பாஸ் அல்லது பேண்ட் ஸ்டாப் வடிகட்டியை வடிவமைக்கிறீர்களா என்பதைப் பொறுத்து நீங்கள் பக்க இணைப்பை பயன்படுத்த வேண்டும்